இப்போது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக வடிவமைக்கப்பட்ட ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை செயல்படுத்துவோம் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது தொடர்பு அவுட்புட் வோல்ட்டேஜ் Vo ii Rm க்குக் கீழ்ப்படிகிறது இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸின் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது டிரான்ஸ் இம்பிடன்ஸ் ஆகும் MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைப் போலவே Vo ii Rm எரர் வோல்ட்டேஜ் ஐ நாம் வரையறுக்கிறோம் இது ஜீரோவை விட அதிகமாக இருந்தால் அவுட்புட் வோல்ட்டேஜ் விரும்பியதை விட அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் அவுட்புட் குறைக்கப்பட வேண்டும் இதேபோல் இது ஜீரோவை விட குறைவாக இருந்தால் அவுட்புட் அதிகரிக்கப்பட வேண்டும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக நாம் மாதிரியாகக் கொண்ட ஆப் ஆம்ப் ஐ நீங்கள் கருத்தில் கொண்டால் இன்புட் வோல்ட்டேஜ் டிஃபரென்ஸ் Vd உள்ளது மேலும் அவுட்புட் Ao Vd ஆகவும் Ao என்பது பெரிய எண்ணாகவும் அல்லது பெரிய எண்ணாக இருக்க விரும்புகிறீர்கள் இப்போது இது எப்படி வேலை செய்கிறது Vd பாசிட்டிவ் ஆக இருந்தால் அவுட்புட் பெரிய பாசிட்டிவ் மதிப்பிற்கு இயக்கப்படும் Vd நெகட்டிவ் ஆக இருந்தால் அது பெரிய நெகட்டிவ் மதிப்புக்கு இயக்கப்படும் அதாவது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஐக் குறைக்க நீங்கள் Vd ஐ மேலும் நெகட்டிவ் ஆக மாற்ற வேண்டும் அதாவது Vd ஐக் குறைக்க வேண்டும் அல்லது தற்போது இருப்பதை விட நெகட்டிவ் ஆக மாற்ற வேண்டும் மேலும் இதேபோல் அவுட்புட்டை அதிகரிக்க Vd மேலும் பாசிட்டிவ் ஆக இருக்க வேண்டும் இப்போது இங்கே நீங்கள் எரர் வோல்ட்டேஜ் Vo ii Rm ஜீரோவை விட குறைவாக இருந்தால் அவுட்புட் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவே இரண்டையும் ஒன்றாகச் சேர்த்து Vo ii Rm ஜீரோவை விட குறைவாக இருக்கும்போது Vd உண்மையில் ஜீரோவை விட அதிகமாக இருக்க வேண்டும் Vd என்பது ஆப் ஆம்ப் இன் இன்புட் டிஃபரென்ஸ் வோல்ட்டேஜ் இது போன்ற அடையாளங்களுடன் வரையறுக்கப்படுகிறது எனவே இது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஆகவும் இது Vd ஆகவும் இருந்தால் Vd ஆனது Vo ii Rm ஆக இருக்க விரும்புகிறேன் இதனால் இங்கு விவரிக்கப்பட்டுள்ள செயல் நடக்கும் Vd Vo ii Rm என்றால் என்ன நடக்கும் என்றால் Vd 0 எனும் போது அவுட்புட் ஆனது நெகட்டிவ் மதிப்புகளுக்கு மேலும் குறைக்கப்படும் எனவே நீங்கள் விரும்புவது இல்லை எனவே Vd ஆனது Vo ii Rm க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது நாம் Vo ii Rm இதை எவ்வாறு பெறுவது டிரான்சிஸ்டர் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸில் உள்ள Vd போலவே இது அவுட்புட் நோடாகவும் இது இன்புட் கரண்ட் சோர்ஸ் ஆகவும் இருந்தால் பின்னர் Rm ஐ நான் அப்படி இணைத்தால் இங்கே வோல்ட்டேஜ் ஆனது Vo ii Rm ஆக இருக்கும் அது Vd க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே அதைச் செய்வதற்கான வசதியான வழி நீங்கள் இந்த கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளீர்கள் மற்றும் அதை இங்கே இணைக்க வேண்டும் எனவே இப்போது Vd ஆனது Vo ii Rm க்கு சமம் என்பதைக் காணலாம் எனவே ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இது போல் தெரிகிறது எனவே இது Vo இது Rm மற்றும் இது ii நிச்சயமாக இன்புட் சோர்ஸ் ஆனது இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் Rs ஐக் கொண்டிருக்கலாம் இப்போது ஆப் ஆம்ப் ஆனது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வோல்ட்டேஜ் Vd எனில் அவுட்புட் வோல்ட்டேஜ் Vo ஆனது Ao Vd ஆகும் இதிலிருந்து நாம் சரியாக என்ன பெறுகிறோம் என்பதை அனாலிசிஸ் செய்வோம் மேலும் எளிமைக்காக நான் Rs ஐச் சேர்க்க மாட்டேன் ஆனால் நீங்கள் அதைச் சேர்த்து அனாலிசிஸ் செய்து அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதைப் பார்க்கலாம் இந்த வழக்கில் இங்கே இந்த Vd இந்த வோல்ட்டேஜ் Vo ii Rm ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் இந்த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ்ஸில் பாய வேண்டும் எதுவும் ஆப் ஆம்ப்க்குள் செல்லாது ஆப் ஆம்ப் இன் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்பினிட்டி என்று நாம் கருதுகிறோம் எனவே இப்போது இது Vd க்கு சமம் மற்றும் இதிலிருந்து Vd Vo Ao என்பது Vo Ao என்பதைக் காணலாம் இதிலிருந்து Vo ii ஆனது Rm 1 1 Ao க்குச் சமம் என்பதைக் காண்கிறோம் இப்போது இது அவுட்புட் வோல்ட்டேஜ்ற்கும் இன்புட் கரண்ட்டிற்கும் இடையே உள்ள விரும்பிய விகிதமாகும் மேலும் டினோமரேட்டரில் கூடுதலாக ஏதாவது உள்ளது ஆனால் டினோமரேட்டர் ஆனது யூனிட்டிக்கு குறைக்கிறது மற்றும் Ao ∞ எனில் இந்த விகிதம் Rm க்கு செல்கிறது ஆப் ஆம்ப் இன் கெய்ன் இன்பினிட்டி ஆக இருந்தால் நாம் விரும்பியதைப் பெறுவோம் எனவே இது ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இப்போது பல கரண்ட் கண்ட்ரோல்ட் சாதனங்களைப் போலவே பல முறை அத்தகைய சாதனம் உண்மையில் வோல்ட்டேஜ் இன்புட் உடன் பயன்படுத்தப்படுகிறது இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆன Rm ஐக் கொண்டிருந்ததாக கற்பனை செய்துகொள்ளும் மேலும் இது சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் Rs பேரலல் காம்பினேஷன் ஆன Rs மற்றும் வோல்ட்டேஜ் இன் சீரிஸ் காம்பினேஷன் ஆக மாற்றலாம் இது ii Rs மற்றும் இது கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸை இயக்குகிறது இப்போது சர்க்யூட்டைப் பெற்றவுடன் நாம் எப்போதாவது கரண்ட் சோர்ஸ்ஸிலிருந்து தொடங்கினோம் என்பதை மறந்துவிடலாம் நாம் இதை வோல்ட்டேஜ் சோர்ஸ் Vi ஆக எண்ணிக்கொள்ளலாம் மேலும் இன்புட் சோர்ஸ் உடன் சீரிஸ் இல் சில ரெசிஸ்டன்ஸ் Rs இருக்கும் இடத்தில் இதை வரையவும் இப்போது கரண்ட் சோர்ஸ்ஸின் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருந்த காரணியை நாம் மறந்துவிடலாம் நம்மிடம் சில வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் உள்ளன மேலும் இங்கு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ஸைக் கொண்டுள்ளோம் மேலும் சில ரெசிஸ்டன்ஸ் Rm உள்ளது இங்கே அவுட்புட் வோல்ட்டேஜ் ii Rm ஆகும் இதை Vi Rm Rs என்றும் எழுதலாம் எனவே இது Vo ஆக இருந்தால் Vo Vi ஆனது Rm Rs ஆகும் நிச்சயமாக நீங்கள் அவற்றை டிரான்ஸ் இம்பிடன்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆகப் பயன்படுத்தவில்லை என்றால் இவை Rm மற்றும் Rs என குறிப்பிடப்படாது நாம் அவற்றை R1 R2 என்று அழைக்கிறோம் அப்படியானால் அவை R2 R1 ஆகும் எனவே இது வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் காம்பினேஷன் ஆக இயக்கப்படும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைத் தவிர வேறில்லை பல சமயங்களில் அப்படித்தான் உபயோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் வோல்ட்டேஜ் சோர்ஸ் உடன் சீரிஸ் இல் இருக்கும் Rs ஐப் பொறுத்து ஒரு கெய்ன் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் அல்ல ஏனெனில் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸில் கெய்ன் VoVi ஆனது Vi இன் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ்ஸைச் சார்ந்து இருக்கக்கூடாது இப்போது உதாரணமாக இதனுடன் சீரிஸ் இல் தோன்றும் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த ரெசிஸ்டன்ஸ்ஸைப் பொறுத்து கெய்ன் இருக்கும் எனவே இது ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ் உடன் சீரிஸ் இல் இருக்கும் இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலம் இயக்கப்படும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே இப்போது நாம் இரண்டு சர்க்யூட்களைப் பார்த்தோம் ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்துகிற வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இது போன்று இருக்கிறது மற்றும் ஒரு ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்துகிற கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் அது போன்று இருக்கிறது மேலும் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸில் அவுட்புட் சரியாக k Vi ஆக இருக்கும் இந்த k ஆனது ரெசிஸ்டன்ஸ் விகிதத்தால் வழங்கப்படுகிறது இது R மற்றும் R என்றால் K என்பது அங்கு தோன்றும் அல்லது நீங்கள் இவற்றை R2 மற்றும் R1 என்று அழைத்தால் இது 1 R2 R1 Vi இந்த வழக்கில் அவுட்புட் வோல்ட்டேஜ் ஆனது ii Rm ஆக இருக்கும் இப்போது ஆப் ஆம்ப் இன் கெய்ன் இன்பினிட்டிக்கு சென்றால் இவை உண்மையாகும் எனவே ஒரு ஆப் ஆம்ப் அதன் கெய்ன் இன்பினிட்டி அது ஒரு ஐடியல் ஆப் ஆம்ப் என்று அறியப்படுகிறது மேலும் ஒரு ஐடியல் ஆப் ஆம்ப் விஷயத்தில் இதன் கெய்ன் 1 R2 R1 ஆக இருக்கும் இதன் கெய்ன் Rm ஆக இருக்கும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் உடன் இயக்கக்கூடிய இதன் மாறுபாடு Vi R1 R2 ஆகும் ஆப் ஆம்ப் இன் கெய்ன் இன்பினிட்டி ஆக இருந்தால் இங்கே அவுட்புட் R2 R1 Vi ஆக இருக்கும் இப்போது நிச்சயமாக இந்த இரண்டு சர்க்யூட்களும் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவை மற்றும் அவை கிளாசிக் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபைர் மற்றும் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபைர்ரைத் தவிர வேறில்லை எனவே ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி கண்ட்ரோல் சோர்ஸ்களையும் நாம் இவ்வாறு உணர முடியும் எனவே ஆப் ஆம்ப் ஐப் பயன்படுத்தி கண்ட்ரோல் சோர்ஸ்களையும் நாம் உணரலாம் வோல்ட்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் கரண்ட் கண்ட்ரோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸையும் எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்த்தோம்